வணக்கம் கடைசி சொற்பொழிவில் ஆண்டெனாக்களின் அடிப்படைகளைப் பற்றி பேசினோம் நாம் கதிர்வீச்சு முறை ஆண்டெனாவின் பொலரைஷேசன் ஆண்டெனாவின் டிரெக்டிவிடி மற்றும் ஆண்டெனாவின் அலைவரிசை பற்றி பேசினோம் VSWR 2 அல்லது ரிஃப்லெக்சன் கோ எஃபிசியண்ட் 10 dB க்கும் குறைவாக இருக்க வேண்டும் நாம் மைக்ரோஸ்டிரிப் ஆண்டெனாக்கள் மற்றும் அரேகளின் சில நடைமுறை எடுத்துக்காட்டுகளையும் எடுத்துக்கொண்டது ஆதாயத்தை அதிகரிக்க முடியும் எனப் பார்த்தோம் இன்று நாம் டைபோல் ஆண்டெனா மோனோபோல் ஆண்டெனா லூப் ஆண்டெனா மற்றும் ஸ்லாட் ஆண்டெனா பற்றிப் பார்ப்போம் இன்ஃபினிட்சிமல் டைபோல் ஆண்டெனாவுடன் தொடங்குவோம் அடிப்படையில் இன்ஃபினிட்சிமல் டைபோல் என்றால் என்ன அங்கு டைபோலின் நீளம் λ 50 ஐ விட குறைவாக இருக்கும் இது ஒரு நடைமுறை ஆண்டெனா அல்ல என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இது டைபோல் ஆண்டெனாவின் கருத்துத்தை எடுத்துரைப்பதற்கு மட்டுமே இங்கே நீளம் L என்னும் ஒரு கூறு இருப்பதாக நாம் கருதுகிறோம் குறிப்பிட்ட கூறில் இதனுடைய மின்னோட்டமும் சீரானது திறந்த முடிவில் இது மீண்டும் ஒரு தோராயமாகும் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் மின்னோட்டம் 0 க்கு சமமாக இருக்கும் அது ஒரே மாதிரியாக இருக்காது இப்போது நீங்கள் இதைப் பற்றி சிந்திக்கலாம் இது ஒரு சீரான மின்னோட்டத்தை கொண்டு செல்லும் கண்டெக்டர் பின்னர் வழித்தோன்றலை நாம் செய்வோம் பிறகு நடைமுறை நிகழ்வுகளைப் பற்றி பேசுவோம் உங்களிடம் மின்னோட்டத்தை கொண்டு செல்லும் கண்டெக்டர் இருக்கிறது இங்கே இது போன்ற காந்தப்புலம் இருக்கும் மேலும் பல மின்சார புல கூறுகள் இருக்கும் முதலில் பொலரைஷேசன் கூறுகளை வரையறுப்போம் இங்கே நீங்கள் x y மற்றும் z அச்சுகளைக் காணலாம் இந்த குறிப்பிட்ட ப்ளேனிம் x அச்சிலிருந்து கோணம் φ அளவிடப்படுகிறது கோணம் θ z அச்சிலிருந்து இந்த குறிப்பிட்ட திசையில் அளவிடப்படுகிறது மற்றும் இந்த குறிப்பிட்ட திசையில் r கொடுக்கப்பட்டுள்ளது அங்கு நாம் மின்சார புலத்தைக் கண்டுபிடிக்க விரும்புகிறோம் எனவே x y z கூறுகளை r θ மற்றும் φ கூறுகள் என வரையறுக்க முடியும் சீரான மின்னோட்டத்தை கொண்டு செல்லும் கண்டெக்டருக்கு E மற்றும் H புலங்களின் இந்த கூறுகளை நாம் கண்டுபிடிக்கலாம் இவை Er Eθ Eφ மற்றும் பிற H கூறுகளுக்கான வெளிப்பாடுகள் என்று பார்ப்போம் இந்த கூறுகள் 0 க்கு சமம் என்பதைக் காணலாம் மேலும் இந்த மூன்று கூறுகளும் நம்மிடம் உள்ளன இந்த குறிப்பிட்ட வெளிப்பாட்டில் நான் உங்களுக்கு சில விஷயங்களைச் சொல்ல விரும்புகிறேன் k 2πλ சில புத்தகங்களில் β எனக் குறிப்பிட்டுக்கும் β என்பது k ஐப் போன்றது எனவே நீங்கள் β k 2πλ என்று சொல்லலாம் இந்த வார்த்தையை நீங்கள் இங்கே காணலாம் இது ஃப்ரீ ஸ்பேஸ் இம்பெடன்ஸுடன் ஒத்திருக்கிறது இது 120π அல்லது 377Ω ஆகும் இப்போது பெரும்பாலான ஆண்டெனாக்கள் அருகிலுள்ள புலம் மற்றும் தொலைதூரத்தின் அடிப்படையில் வரையறுக்கப்படுகின்றன எனவே இங்கேயும் பாருங்கள் கொடுக்கப்பட்ட அதிர்வெண் க்கு kr மிகப் பெரியதாக இருக்கும் அதாவது k2πλ எனவே r அதிகரித்தால் அதாவது நாம் ஆண்டெனாவிலிருந்து மேலும் விலகிச் செல்லும்போது இந்த சொற்கூறு 0 ஆக மாறும் இந்தச் சொற்கூறும் 0 க்கு சமமாக இருக்கும் ஆக இந்த சொற்கூறு மட்டுமே இந்த தொலைதூர புலத்துக்கு எஞ்சியிருக்கும் இப்போது இந்த வெளிப்பாட்டை பார்ப்போம் r சதுரம் வகுக்கும் எண்ணில் வருகிறது அதேசமயம் இங்கே ஒரே ஒரு r உள்ளது எனவே இந்த கூறு மேலும் பெரிய தூரம் இருக்கும் 0 க்கு சமமாக இருக்க வேண்டும் பின்னர் நம்மிடம் ஒரு Hφ உள்ளது எனவே இந்த கூறு மிகவும் சிறியதாக கூட இருக்கும் என்பதை நீங்கள் காணலாம் எனவே எச் φ க்கு இந்த குறிப்பிட்ட சொற்கூறு மட்டுமே இருக்கும் நாம் வரையறுக்கும் இரண்டு பகுதிகள் உள்ளன அருகிலுள்ள புலப் பகுதி மற்றும் தொலைதூரப் புலப்பகுதி அருகிலுள்ள புலப்பகுதிற்கு kr 1 ஐ விட மிகக் குறைவு என்று கூறலாம் எனவே k இன் மதிப்பு என்ன k2πλ அதனால் இங்கே செல்கிறது r λ2π அதாவது அருகிலுள்ள புலப் பகுதி இந்த பகுதி மீண்டும் இரண்டு வெவ்வேறு கூறுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒன்று r λ6 இது அருகிலுள்ள எதிர்வினை புலம் பகுதி என அழைக்கப்படுகிறது மேலும் இந்த குறிப்பிட்ட அளவிலான r ஐ கதிரியக்க புல பகுதிக்கு அருகில் என கூறப்படுகிறது தொலைதூர புலப்பகுதிக்கான அளவுகோல்கள் r என்பது λ 2π ஐ விட மிக அதிகமாக இருக்க வேண்டும் மற்றொரு நிபந்தனை உள்ளது அது r என்பது 2d² λ விட அதிகமாக இருக்க வேண்டும் அதில் d என்பது ஆண்டெனாவின் அதிகபட்ச அளவு அதே சொற்கூறு இங்கே வருவதை நீங்கள் காணலாம் ஆண்டெனா அளவு மிகப் பெரியதாக இருக்கும்போது r மிகப் பெரியதாகிறது D λ 2 என்று ஒரு எளிய உதாரணத்தை எடுத்துக் கொண்டால் இதன் மதிப்பு என்னவாக இருக்கும் d λ 2 என்றால் இது λ² 4 ஆக மாறும் எனவே இந்த சொற்கூறு λ 2 சமமாகிறது d 10λ என்று எடுத்துக் கொண்டால் இது 2100λ² ஆக மாறும் அது 200λ ஆகம் எனவே d அளவு மிகப் பெரியதாக இருக்கும்போது r மிகப் பெரியதாக இருக்கும் என்று கூறலாம் முந்தைய சொற்பொழிவில் இந்த 3 டி முறையைப் பற்றி நான் விவாதித்தோம் கதிர்வீச்சு முறையை இப்போது பார்ப்போம் அதே மின்னோட்டத்தை கொண்டு செல்லும் கண்டெக்டரை பற்றி சிந்திப்போம் இது மின்னோட்டத்தை கொண்டு செல்லும் கண்டெக்டர் புலம் இந்த குறிப்பிட்ட திசையில் அதிகபட்சமாக இருக்கும் இந்த குறிப்பிட்ட திசையில் குறைந்தபட்சமாக இருக்கும் இந்த முறையில் இது வருகிறது இந்த 3 டி முறை ஈ ப்ளேன் மற்றும் எஸ் ப்ளேனில் காட்டப்பட்டுள்ளது எச் ப்ளேனில் இது ஒரே மாதிரியான வடிவமாக இருப்பதை நீங்கள் காணலாம் ஈ ப்ளேனில் இது 8 இன் உருவத்தை உருவாக்குகிறது இப்போது இந்த குறிப்பிட்ட வழக்கில் டிரெக்டிவிடி1 76 டி தயவு செய்து இந்த டிரெக்டிவிடி மிகச் சிறிய டைபோல் ஆண்டெனாவிற்கானது என்பதை நினைவில் கொள்க λ2 டைபோல் ஆண்டெனாவிற்கு அல்ல நான் இன்ஃபினிட்சிமல் டைபோல் ஆண்டெனா ஒரு திறமையான ரேடியேட்டர் அல்ல என்பதையும் குறிப்பிட விரும்புகிறேன் அதனால் பொதுவாக இது பயன்படுத்தப்படாது எனவே இதுவரை இது வழித்தோன்றல் நோக்கங்களுக்காக மட்டுமே உள்ளது இப்போது அரை அலைநீளம் λ 2 டைபோல் ஆண்டெனாவைப் பார்ப்போம் எனவே இந்த குறிப்பிட்ட டைபோல் ஆண்டெனாவுக்கு ஈ புலம் மற்றும் எச் புலங்கள் இந்த குறிப்பிட்ட வெளிப்பாட்டால் வழங்கப்படுகின்றன தயவுசெய்து மீண்டும் கவனியுங்கள் இவை தொலைதூர புல கதிர்வீச்சு முறை ஆகும் அருகிலுள்ள புல கதிர்வீச்சு முறை அல்ல இப்போது λ2 டைபோல் ஆண்டெனாவின் டிரெக்டிவிடி 2 1 dB ஒரு λ 2 டைபோலின் கதிர்வீச்சு ரெசிஸ்டென்ஸ் இந்த மதிப்பால் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது கதிர்வீச்சு ரெசிஸ்டென்ஸ் எவ்வாறு பெறுவது என்பதை நான் உங்களுக்குச் சொல்ல வேண்டும் நமக்கு ஈ புலம் என்றால் என்ன எச் புலம் என்றால் என்ன என்று நமக்குத் தெரியும் அதிலிருந்து கதிர்வீச்சு சக்தி என்ன என்பதைக் கணக்கிடுகிறோம் கதிர்வீச்சு சக்தியிலிருந்து கதிர்வீச்சு ரெசிஸ்டென்ஸ் என்ன என்பதைக் கண்டுபிடிப்போம் இப்போது இது கதிர்வீச்சு ரெசிஸ்டென்ஸ் இன் மதிப்பு ஒரு λ 2 டைபோல் ஆண்டெனாவிற்கு உள்ளீட்டு மின்மறுப்பு உண்மையில் 73 j 42 5 க்கு சமம் ஆகும் ஒரு இமேஜினரி சொற்கூறு வருவதை நீங்கள் காணலாம் மற்றும் இது இண்டெக்டிவ் கூறுகளை குறிக்கிறது இது உண்மையில் சரியான ரெசொனன்ஸ் அல்ல ரெசொனன்ஸில் ஆண்டெனாவின் உள்ளீட்டு மின்மறுப்பு ரியல் மதிப்பாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிவோம் எனவே இமேஜினரி பகுதியை 0 க்கு சமமாக மாற்ற நாம் என்ன செய்வது நாம் ஆண்டெனாவைக நீளம் சற்றுக் குறைக்கிறோம் அதனால் உள்ளீட்டு மின்மறுப்பு ரியல் ஆகிறது இந்த குறிப்பிட்ட வடிவமைப்பு அளவுகோல்களை நீங்கள் பின்பற்றினால் ரியல் உள்ளீட்டு மின்மறுப்பு 68Ω ஆகிறது டைபோல் ஆண்டெனாவின் வடிவமைப்பு உண்மையில் மிகவும் எளிதானது நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் இந்த குறிப்பிட்ட எளிய சமன்பாட்டைப் பயன்படுத்துங்கள் இந்த சமன்பாடு என்ன இது டைபோல் ஆண்டெனாவின் நீளம் இது ஆண்டெனாவின் விட்டம் மற்றும் இது 0 48λ க்கு சமம் அதேசமயம் நீங்கள் இங்கே பார்த்தால் இது l 0 5λ ஆனால் இங்கே l என்பது 0 5λ ஐ விட சிறியது பொதுவாக டைபோல் ஆண்டெனாவின் விட்டம் எப்போதும் λ 10 க்கும் குறைவாக எடுக்கப்பட வேண்டும் ஒரு எளிய உதாரணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் டைபோலின் விட்டம் 0 01λ என்று வைத்துக்கொள்வோம் நினைக்கிறேன் அந்த வழக்கில் l என்பது 0 48 0 01 ஆக மாறும் அதாவது 0 47λ ஆக இருக்கும் இப்போது விட்டத்தை 0 04λ என எடுத்துக்கொண்டால் எல் 0 டைபோல் ஆண்டெனாவை எவ்வாறு வடிவமைப்பது என்பதற்கான ஒரு எளிய எடுத்துக்காட்டினை நான் கொடுக்கிறேன் தேவையான அதிர்வெண் 1 ஜிகாஹெர்ட்ஸ் என இருந்தால் பின்னர் λ 30 செ மீ என்றிருக்கும் எனவே λ இன் அந்த மதிப்பிலிருந்து இந்த மதிப்பு என்ன என்பதை நீங்கள் கணக்கிடலாம் பின்னர் விட்டம் மதிப்பைத் தேர்வுசெய்க அவை λ 10 முதல் λ100 வரை சொல்லலாம் மேலும் நீங்கள் எல் மதிப்பைக் கண்டுபிடிக்கலாம் இதுதான் டைபோல் ஆண்டெனாவை வடிவமைப்பதற்கான தொடக்க புள்ளியாக இருக்கும் டைபோல் ஆண்டெனாவின் வெவ்வேறு நீளத்திற்கான கதிர்வீச்சு முறை எவ்வாறு மாறுபடுகிறது என்பதைப் பார்ப்போம் மிகச் சிறிய இருமுனை ஆண்டெனாவாக இருக்கும்போது 3 டி பீ பீம்விட்த் என்பது 90° ஆக இருக்கும் நீளம் அதிகரிக்கும்போது நீங்கள் λ 50 முதல் λ 4 வரை காணலாம் λ 2 நீளம் அதிகரித்தால் ஹாஃப் பவர் பீம்விட்த் குறைவதை நீங்கள் பார்க்கலாம் எனவே இதன் பொருள் ஆதாயம் அதிகரிக்கும் என்பதாகும் இப்போது பிராட்பேண்ட் டைபோல் ஆண்டெனா பற்றி பேசலாம் டைபோல் ஆண்டெனாவின் அலைவரிசை அதன் விட்டத்திற்கு நேரடி விகிதாசாரத்தில் உள்ளது இதன் பொருள் நீங்கள் டைபோலின் விட்டத்தை அதிகரித்தால் அலைவரிசை அதிகரிக்கும் இருப்பினும் நீங்கள் ஆண்டெனாவின் விட்டம் λ10 ஐ விட அதிகமாக பயன்படுத்த முடியாது என்று ஒரு கட்டுப்பாடு உள்ளது எனவே இந்த வகை டைபோல் ஆண்டெனாவின் அலைவரிசையை கட்டுப்படுத்துகிறது நீங்கள் மிகப் பெரிய அலைவரிசையை விரும்புகிறீர்கள் என்றால் இரு கூம்பு டைபோல் ஆண்டெனாவைப் பயன்படுத்தலாம் இந்த குறிப்பிட்ட ஆண்டெனா மிகப் பெரிய அலைவரிசையை கொடுக்க முடியும் இருப்பினும் இந்த டைபோல் ஆண்டெனாக்களுக்கு உள்ளீடு தேவை இங்கே இங்கே இருக்கும் இருப்பினும் பெரும்பாலான ஆதாரங்களில் ஒற்றை முடிவு வெளியீடு இருக்கும் மற்ற முனையம் ஒரு க்ரௌண்ட் ப்ளேன் ஆக இருக்கும் ஆனால் டைபோல் ஆண்டெனாவுக்கு ஃபீட் செய்ய நமக்கு இங்கே இங்கே தேவை இதனை பேலன்ஸ் ஃபீட் என்று அழைக்கப்படும் இந்த பலூனை மிக மிக எளிமையான முறையில் எவ்வாறு வடிவமைக்க முடியும் என்பதைப் பார்ப்போம் நாம் வீட்டில் சப்பாத்திகளை உருவாக்கப் பயன்படுத்துவதைப் போல இந்த பலூன் என்பது சமநிலையை சமநிலையற்றவையாவதைக் குறிக்கிறது இங்கே ஒரு டைபோல் ஆண்டெனா உள்ளது இது குறைந்த விலை FR 4 சப்ஸ்ரேட் இல் அச்சிடப்படுகிறது இந்த சப்ஸ்ரேட் அளவுருக்களின் மதிப்புகள் இங்கே உள்ளன இந்த பச்சை பகுதி சப்ஸ்ரேட் ன் அடிப்பகுதியில் அச்சிடப்பட்டுள்ளது மற்றும் இந்த குறிப்பிட்ட பகுதி சப்ஸ்ரேட் ன் மேல் பக்கத்தில் அச்சிடப்படுகிறது இங்கே ஒரு கோ ஆக்சியல் ஃபீட் பயன்படுத்தப்படுகிறது இந்த சமநிலையின்மையை எவ்வாறு சமநிலையாக மாற்றியுள்ளோம் என்று பார்ப்போம் இங்கே இந்த பச்சை பகுதி க்ரௌண்ட் ப்ளேன் ஐக் குறிக்கிறது அதிலிருந்து ஒரு கோஆக்சியல் முள் இங்கு மேலே வரும் இது போன்ற ஒரு வரி இங்கே உள்ளது ஒரு குறுகலான பகுதி கீழ் பக்கத்தில் பயன்படுத்தப்படுகிறது மற்றும் மேல் பக்கத்தில் ஒரு நேர் கோடு பயன்படுத்தப்படுகிறது எனவே அந்த நேர் கோடு இங்கே இணைகிறது மற்றும் கீழே உள்ள பகுதி இதனுடன் இணைக்கப்பட்டுள்ளது அதனால் அடிப்படையில் இந்த எளிய உள்ளமைவு பலூனாக செயல்படுகிறது இது சமநிலையற்ற ஃபீட் ஐ சமநிலை ஃபீட் ஆக மாற்றுகிறது இந்த குறிப்பிட்ட ஆண்டெனாவின் விளைவு என்ன என்று பார்ப்போம் இந்த குறிப்பிட்ட ஆண்டெனா ஜிஎஸ்எம் 900 பயன்பாட்டிற்காக நாங்கள் வடிவமைத்திருந்தோம் ஜிஎஸ்எம் 900 பேண்ட் 890 முதல் 960 மெகா ஹெர்ட்ஸ் வரை உள்ளது மீண்டும் ஆண்டெனாவை வடிவமைக்க நீங்கள் மைய அதிர்வெண் ஐ எடுத்து கொள்ளுங்கள் நான் இங்கே குறிப்பிட விரும்புவது l d 0 48λ என்ற கருத்தை பயன்படுத்துங்கள் இது ஒரு கம்பி விட்டம் அல்ல ஆனால் இங்கே அச்சிடப்பட்ட ஆண்டெனாவைப் பயன்படுத்தினோம் எனவே நீங்கள் இந்த குறிப்பிட்ட டைபோல் ஆண்டெனாவின் அகலத்தைப் பயன்படுத்த வேண்டும் இந்த குறிப்பிட்ட டைபோல் ஆண்டெனா ஒரு சப்ஸ்ரேட் ல் அச்சிடப்பட்டுள்ளது புலத்தைப் பற்றி சிந்தியுங்கள் இங்கே புலம் என்பது பெரும்பாலும் காற்றில் உள்ளது ஆனால் ஒரு பகுதி புலம் டைஎலெக்டிரிக் பகுதிக்குள் உள்ளது எனவே இந்த குறிப்பிட்ட ஆண்டெனாவின் பயனுள்ள டைஎலெக்டிரிக் மாறிலி 1 1 முதல் 1 2 வரை உள்ளது எனவே λ இன் மதிப்பைக் கண்டுபிடிக்க அந்த குறிப்பிட்ட மதிப்பைப் பயன்படுத்தவும் இதனை பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் இந்த அளவுருக்களைக் காணலாம் l 127 மிமீ w 4 மிமீ இதன் விளைவு என்ன என்று பார்ப்போம் S11 10 dB க்கான அலைவரிசை 881 முதல் 967 மெகா ஹெர்ட்ஸ் வரை பெறுகிறோம் எனவே இந்த குறிப்பிட்ட அலைவரிசை 890 முதல் 960 மெகா ஹெர்ட்ஸ் வரை உள்ளடக்கியதை நீங்கள் காணலாம் இப்போது இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் ஒரு நேர் கோட்டைப் பயன்படுத்துவதற்குப் பதிலாக உண்மையில் நாம் பௌ டை டைபோல் ஆண்டெனாவைப் பயன்படுத்துகிறோம் ஒரு எளிய செவ்வக டைபோல் ஆண்டெனாவை ஒப்பிடும்போது பௌ டை டைபோல் ஆண்டெனா பெரிய அலைவரிசையை அளிக்கிறது இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் இது சாய்ந்த நீளம் செங்குத்து நீளத்தை விட முக்கியமானது இந்த குறிப்பிட்ட வழக்கில் மொத்த நீளம் 110 மிமீ என நீங்கள் கண்டால் இது முந்தைய வழக்கை விட சிறியதாக இருக்கும் இங்கே சிறிய w உள்ளது இந்த குறிப்பிட்ட புள்ளி 4 மிமீ முதல் 24 மி மீ வரை மாறுபடும் இந்த குறிப்பிட்ட ஆண்டெனாவின் முடிவைக் காண்போம் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நாம் முந்தைய வழக்கோடு ஒப்பிடும்போது ஒரு பெரிய அலைவரிசையைப் பெறுகிறது இப்போது அலைவரிசை 871 முதல் 997 மெகா ஹெர்ட்ஸ் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது இப்போது மோனோபோல் ஆண்டெனாவைப் பற்றி பேசலாம் பெரும்பாலான நேரங்களில் பல்வேறு புத்தகங்களில் இன்ஃபினிட் க்ரௌண்ட் ப்ளேன் ல் ஒரு மோனோபோல் ஆண்டெனா பற்றி இருக்கும் அவர்கள் இந்த குறிப்பிட்ட நீளமான λ4 பயன்படுத்துவதைக் குறிப்பிடுவார்கள் எனவே பெரும்பாலான புத்தகங்கள் என்ன எழுதி இருக்கின்றன என்று பார்ப்போம் அடிப்படையில் அவர்கள் ஒரு λ4 ஆண்டெனா இருப்பதையும் அது ஒரு கோஆக்சியல் இணைப்பியைப் பயன்படுத்தியதையும் காட்டியிருப்பார்கள் எனவே இது இன்ஃபினிட் க்ரௌண்ட் ப்ளேன் க்கு நல்லது உண்மையில் இன்ஃபினிட் க்ரௌண்ட் ப்ளேன் என்று ஒன்றுமில்லை எனவே நான் ஒரு ஃபினிட் க்ரௌண்ட் ப்ளேன் ஐக் குறிப்பிட விரும்புகிறேன் அதனுடைய நீளம் எப்போதும் λ4 ஐ விட அதிகமாக இருக்கும் எனவே இன்ஃபினிட் க்ரௌண்ட் ப்ளேன் இல் உள்ள இந்த λ4 மோனோபோல் என்பது λ2 டைபோலுக்கு சமம் ஏனெனில் இது குறிப்பிட்ட λ4 ஆண்டெனாவின் கண்ணாடி பிம்பம் போல் உள்ளது இன்ஃபினைட் க்ரௌண்ட் ப்ளேன் ல் மோனோபோல் ஆண்டெனாவிற்கான வெவ்வேறு அளவுருக்கள் என்ன என்பதைப் பார்ப்போம் ஒரு மோனோபோல் ஆண்டெனாவிற்கான E மற்றும் H புலங்கள் டைபோல் ஆண்டெனாவைப் போலவே இருக்கின்றன ஆனால் மேல் பாதியில் மட்டுமே இந்த விவாதம் இன்ஃபினிட் க்ரௌண்ட் ப்ளேன் ற்கு மட்டுமே என்பதை நினைவில் கொள்க ஒரு மோனோபோல் ஆண்டெனாவின் உள்ளீடு மின்மறுப்பு டைபோல் ஆண்டெனாவின் உள்ளீட்டு மின்மறுப்புக்கு பாதியாக இருக்கும் இது இந்த குறிப்பிட்ட மதிப்பாக இருக்கும் இந்த வழக்கில் மோனோபோல் ஆண்டெனாவின் டிரெக்டிவிடி டைபோல் ஆண்டெனாவின் டிரெக்டிவிடிக்கு இரண்டு மடங்கு இருக்கும் டைபோல் ஆண்டெனா விஷயத்தில் இந்த குறிப்பிட்ட பாணியில் கதிர்வீச்சு ஏன் இருக்கிறது இன்ஃபினைட் க்ரௌண்ட் ப்ளேன் மேல் இருக்கும் ஒரு மோனோபோல் ஆண்டெனா மேல் அரைக்கோள பகுதியில் மட்டும் கதிர்வீச்சு செய்யும் மேல் அரைக்கோளத்தில் மட்டுமே கதிர்வீச்சு செய்யப்படுவதால் டைபோல் ஆண்டெனாவுடன் ஒப்பிடும்போது டிரெக்டிவிடி டைபோல் ஆண்டெனாவை விட இரட்டிப்பாகும் அதாவது தோராயமாக 5 dB க்கு சமம் Dமோனோபோல் 2D டைபோல் 2 1 643 3 286 5 டி பி இப்போது மோனோபோல் ஆண்டெனாவின் வடிவமைப்பில் ரியல் உள்ளீட்டு மின்மறுப்புக்கானது hr0 24λ ஆல் வரையறுக்கப்படுகிறது நேரடியாக இது டைபோல் ஆண்டெனாவிலிருந்து வருகிறது என்பதைக் குறிப்பிட விரும்புகிறேன் டைபோல் ஆண்டெனா விஷயத்தில் இது ld0 48λ ஆக இருந்தது நீங்கள் எல்லாவற்றையும் 2 ஆல் வகுக்க வேண்டும் h என்பது l இன் பாதி rd2 மற்றும் இது 0 24λ எங்கே r என்பது கம்பியின் ஆரம் மற்றும் இந்த rλ20 ஆகும் நீங்கள் மோனோபோல் ஆண்டெனாவின் அலைவரிசையை அதிகரிக்கலாம் நான் முன்பு டைபோல் ஆண்டெனாவில் குறிப்பிட்டது போல ஆனால் இப்போது நாம் சில நடைமுறை நிகழ்வுகளை எடுப்போம் ஒரு கூம்பு மோனோபோல் ஆண்டெனாவுக்கு பதிலாக ஒரு முக்கோண மோனோபோல் ஆண்டெனாவைப் பயன்படுத்தலாம் இது அச்சிடப்பட்ட மின் மோனோபோல் ஆண்டெனாவின் எடுத்துக்காட்டு இது மிகப் பெரியது அலைவரிசையைக் கொடுக்கும் சில எடுத்துக்காட்டுகளை எடுத்துக் கொள்வோம் இது வரையறுக்கப்பட்ட க்ரௌண்ட் ல் உள்ள ஒரு கூம்பு மோனோபோல் ஆண்டெனா ஆகும் இங்கே சாய்ந்த நீளம் என்பது செயல்பாட்டின் குறைந்த அதிர்வெண்ணில் λ4 ஆக இருக்க வேண்டும் வடிவமைக்கப்பட்ட ஆண்டெனாவின் பிஸிக்கல் விவரக்குறிப்புகள் இவை என்று உங்களுக்குச் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் பார்க்கலாம் கூம்பின் உயரம் 300 மி மீ ஆகும் சுமார் 30 செ படத்தில் இது சிறியதாக தோன்றலாம் ஆனால் இது சுமார் 1 அடி உயர ஆண்டெனா மற்றும் இது கூம்பின் ஆரம் இந்த குறிப்பிட்ட ஆண்டெனாவை நாங்கள் எவ்வாறு வடிவமைத்தோம் என்று உங்களுக்கு சொல்கிறேன் இந்த குறிப்பிட்ட விஷயத்தின் கோணம் முக்கியமானது இது உள்ளீட்டு மின்மறுப்பைக் கண்டறிய நாம் பயன்படுத்திய சமன்பாடு தேவையான உள்ளீட்டு மின்மறுப்பு 50Ω ஆக உள்ளது உண்மையில் α இன் மதிப்பைக் கண்டறிந்துள்ளோம் எனவே α 90° க்கு மதிப்புகளை மாற்றீடு செய்தப்பின் Zin என்பது 52 9 Ω ஆக வரும் இது 50 Ω க்கு அருகில் உள்ளது எனவே இந்த குறிப்பிட்ட ஆண்டெனாவின் விளைவு என்ன என்று பார்ப்போம் எஸ் ஆர் 2 க்கான அலைவரிசை 175 முதல் 1615 மெகா ஹெர்ட்ஸ் வரை இருப்பதை ஒருவர் உண்மையிலேயே காணலாம் இது மிகப் பெரிய அலைவரிசை ஆகும் நிச்சயமாக ஆண்டெனா அளவு பெரியது ஏனென்றால் குறைந்த அதிர்வெண்ணுக்கு இந்த ஆண்டெனாவை வடிவமைத்திருக்கிறோம் ஆண்டெனாவின் அளவானது அதிர்வெண்ணுக்கு நேர்மாறான விகிதாசாரமாகும் எனவே அதிர்வெண் அதிகரிக்கிறது அளவு குறையும் அச்சிடப்பட்ட பிராட்பேண்ட் நீள்வட்ட மோனோபோல் ஆண்டெனாவின் வெளிப்பாட்டைக் காண்போம் ஒரு நீள்வட்ட ஆண்டெனா சப்ஸ்ரேட்டின் மேல் பக்கத்தில் அச்சிடப்பட்டுள்ளது இது சப்ஸ்ரேட்டின் அடியில் அச்சிடப்பட்டுள்ளது இது க்ரௌண்ட் ஆக செயல்படுகிறது இங்கே ஃபீட் சமன்பாடு பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த குறிப்பிட்ட வழக்கில் நமக்கு என்ன அலைவரிசை கிடைத்துள்ளது என்பதைப் பார்ப்போம் இங்கே 0 8 ஜிகாஹெர்ட்ஸ் முதல் 5 ஜிகாஹெர்ட்ஸ் வரை காணலாம் எனவே இந்த முழு அலைவரிசையிலும் அந்த ரிஃப்லெக்சன் கோஎஃபிசியண்ட் 10 dB என நீங்கள் காணலாம் இந்த உள்ளமைவுகளைப் பயன்படுத்தி மிகப் பெரிய அலைவரிசையை நாம் உண்மையில் உணர முடியும் இப்போது அடுத்த ஆண்டெனாவான லூப் ஆண்டெனாவிற்கு மாறுவோம் லூப் ஆண்டெனா பல்வேறு வடிவங்ககளைக் கொண்டிருக்கலாம் இது வட்ட வடிவம் செவ்வக வடிவம் அல்லது முக்கோண வடிவம் அல்லது வேறு எந்த வடிவத்தையும் கொண்டிருக்கலாம் நிச்சயமாக பெரும்பாலான நேரங்களில் நாங்கள் வழக்கமான வடிவவியலை எடுத்துக்கொள்கிறோம் அவை பகுப்பாய்வு செய்ய எளிதாக இருக்கின்றன ஒரு லூப் ஆண்டெனா பல டர்ன்களைக் கொண்டிருக்கலாம் அடிப்படையில் பல டர்ங்கள் ஒரே இடத்தில் சுற்றிருக்க செய்யலாம் அதை காற்றில் மூடலாம் அல்லது அது டைஎலெக்ட்ரிக் பொருளிலும் இருக்கலாம் ஒரு ஃபெரைட் பொருளிலும் இருக்கலாம் இது ஆரம்பத்தில் வைக்கப்பட்டுள்ள லூப் ஆண்டெனா இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் பாயும் ஒரு சீரான மின்னோட்டத்தை முதலில் பார்க்கப்போகிறோம் ஆரம்பத்தில் நான் ஒரு சிறிய லூப் ஆண்டெனாவில் மட்டுமே கவனம் செலுத்துவேன் அது சிறியதாக இருந்தால் நீங்கள் ஒரு வட்ட வடிவத்தை எடுத்தாலும் அல்லது சதுர வடிவத்தை எடுத்தாலும் அது விஷயம் இல்லை ஒரு சீரான மின்னோட்டத்தை இங்கு பாய்ச்சுவதாக எடுத்துக்கொள்வோம் இப்போது ஒரு டைபோல் ஆண்டெனாவின் விவாதத்தை நினைவுகூருங்கள் டைபோல் ஆண்டெனாவைப் பொறுத்தவரை நாம் ஒரு சீரான மின்னோட்டம் இருப்பதாகப் பார்த்தோம் இது காந்தப்புலம் இப்போது இது இந்த மின்னோட்டம் ஒரு வட்ட வளைய ஆண்டெனாவின் வழக்கில் இருப்பதாக எண்ணிக் கொள்ளுங்கள் மற்றும் இது ஒரு காந்த டைபோல் ஆண்டெனா என்பதைப் போல் இப்போது நாம் கற்பனை செய்யலாம் காந்த டைபோலுக்கு மின்னோட்டம் இதில் பாய்வதாக எடுத்துக் கொள்வோம் எனவே மின்னோட்டம் சுமந்து செல்லும் லூப் ஆண்டெனாவை ஒரு காந்த டைபோல் ஆண்டெனா ஆக கருதலாம் அதனால் டைபோல் ஆண்டெனாவிற்காக நாம் செய்த அனைத்து பகுப்பாய்வுகளும் லூப் ஆண்டெனாவிற்கு செல்லுபடியாகும் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால் E புலம் இப்போது H புலமாகவும் H புலம் இப்போது E புலமாகவும் மாறுகிறது இங்கே லூப் ஆண்டெனாவின் கதிர்வீச்சு முறை இரண்டு வெவ்வேறு விட்டத்திற்கு காட்டப்பட்டுள்ளது இது விட்டம் dλ10 பின்னர் சுற்றளவு என்னவாக இருக்கும் C πd உண்மையில் Cλ என்ன Cλ Cλ அல்லது வேறுவிதமாகக் கூறினால் C ஐ λ க்கு இயல்பாக்குதல் என்று சொல்லலாம் எனவே Cλ πd π10 0 314 இது ஒரு சிறிய லூப் ஆண்டெனா என்பதால் கதிர்வீச்சு முறை டைபோல் ஆண்டெனாவுடன் ஒத்திருப்பதை நீங்கள் காணலாம் வேறுபாடு என்னவென்றால் டைபோல் ஆண்டெனாவுக்கான எச் புலம் எதுவாக இருந்தாலும் இப்போது இது லூப் ஆண்டெனாவிற்கு E புலம் ஆக இருக்கும் இப்போது இது பெரிய வளைய ஆண்டெனாவிற்கான கதிர்வீச்சு முறை விட்டம் d λ Cλ 3 14 க்கு இந்த குறிப்பிட்ட வடிவம் இதற்கு ஒத்ததாக இல்லை என்பதை நீங்கள் காணலாம் எனவே பெரும்பாலான பயன்பாடுகள் பெரியவிட்ட லூப் ஆண்டெனாவைப் பயன்படுத்துவதில்லை சிறிய விட்ட லூப் ஆண்டெனாவைப் பயன்படுத்துகிறது என்பதை நான் உங்களுக்குச் சொல்ல விரும்புகிறேன் நான் முக்கியமாக சிறிய விட்டம் கொண்ட லூப் ஆண்டெனாக்களில் கவனம் செலுத்துவேன் எனவே ஒற்றை டர்ன் சிறிய லூப் ஆண்டெனாவிற்கு கதிர்வீச்சு எதிர்ப்பு இந்த குறிப்பிட்டால் வழங்கப்படுகிறது C என்பது 2πa ஐத் தவிர வேறொன்றுமில்லை அல்லது 2πr என்று சொல்லலாம் இது வளைய ஆண்டெனாவின் சுற்றளவு இந்த குறிப்பிட்ட வெளிப்பாடு வட்ட வளைய ஆண்டெனாவிற்கு செல்லுபடியாகும் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் எனினும் ஒரு செவ்வக வளைய ஆண்டெனாவாக இருந்தால் அந்த குறிப்பிட்ட வழக்கில் சுற்றளவு C 2 l w ஆகும் இப்போது இந்த கதிர்வீச்சு ரெசிஸ்டென்ஸ் N2 இன் காரணி மூலம் அதிகரிக்கிறது நாம் N டர்ங்களை ப் பயன்படுத்தினால் N டர்ன் லூப்பிற்கு ஆண்டெனாவிற்கு Rr20 π ² N ² C λ4 ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் 1 ஐ எடுத்துக் கொண்டால் மதிப்பை மாற்றீடு செய்யவும் என்ன பெறுகிறோம் என்று பார்ப்போம் Rr 0 02 Ω ஐப் பெறுகிறோம் இது மிகவும் சிறியது இந்த லூப் ஆண்டெனாவுக்கு 50Ω உடன் ஃபீட் செய்ய முயற்சித்தால் பெரும்பாலான சக்தி பிரதிபலிக்கும் எதுவும் ட்ரான்ஸ்மிட் செய்யாது எனினும் நாம் N 50 என்று எடுத்துக் கொண்டால் அதாவது நீங்கள் 50 டர்ன் லூப் ஆண்டெனாவை எடுத்துக்கொள்கிறீர்கள் இப்போது என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் இந்த Rr இப்போது N2 இன் காரணியால் அதிகரிக்கப்படுகிறது எனவே Rr 50Ω நீங்கள் 50 டர்ன் சுற்றளவு 0 1λ என்னும் லூப் ஆண்டெனா ஐப் பயன்படுத்தினால் பின்னர் நாம் கதிர்வீச்சு ரெசிஸ்டென்ஸை 50Ω க்கு சமமாகப் பெறலாம் இப்போது லூப் ஆண்டெனாவின் கதிர்வீச்சு எதிர்ப்பை மேலும் அதிகரிக்க முடியும் அது ஒரு ஃபெரைட் தடி மீது சுற்றுருந்தால் நீங்கள் ஒரு ஃபெரைட் தடியை எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த குறிப்பிட்ட ஃபெரைட் கம்பி மீது வயரைச் சுற்றிங்கள் இந்த குறிப்பிட்ட காரணியின் சதுரத்தால் Rr அதிகரிக்கிறது இது உண்மையில் ஃபெரைட் கூற்றின் எஃப்ஃபெக்டிவ் பெர்மீயபிலிட்டி இங்கே ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கொள்வோம் இங்கே N டர்ன் வட்ட லூப் ஆண்டெனா 2 செ மீ விட்டம் கம்பி விட்டம் 0 2 மி மீ உள்ளது இது ஃபெரைட் மையத்தில் சுற்றியுள்ளது அதன் எஃப்ஃபெக்டிவ் பெர்மீயபிலிட்டி 10 ஆகும் இப்போது 3 மெகா ஹெர்ட்ஸில் Rin 50Ω ஐப் பெற எத்தனை டர்ன் கள் தேவை என்பது கேள்வி நீங்கள் இப்போது இந்த குறிப்பிட்ட வெளிப்பாட்டினைப் பயன்படுத்தினால் N ஐ இதற்கு சமமாக நீங்கள் பெறுகிறீர்கள் இது உண்மையில் மிகவும் மிகப் பெரிய எண்ணிக்கை இப்போது கற்பனை செய்து பாருங்கள் நாம் அதை ஃபெரைட் கோர் மூலம் சுற்றவில்லை என்றால் இந்த எண்ணிக்கை 100 காரணியாக அதிகரித்திருக்கும் எனவே ஃபெரைட் கோர் பயன்படுத்துவதன் முக்கியத்துவத்தை நீங்கள் காணலாம் இருப்பினும் நடைமுறையில் நாம் ஒரு பெரிய விட்டத்தை எடுக்கலாம் ஒரு பெரிய விட்டத்தை எடுத்தால் நாம் டர்ன் இன் எண்ணிக்கையை கணிசமாகக் குறைக்கலாம் லூப் ஆண்டெனாவின் பயன்பாட்டில் இதுவும் ஒன்றாகும் நீங்கள் RFID குறிச்சொல்லைப் பயன்படுத்தலாம் RFID என்பது ரேடியோ ஃப்ரிக்வென்சி ஐடெண்டிஃபிகேசன் லூப் ஆண்டெனா எப்படி இந்த குறிப்பிட்ட சிப்புடன் இங்கே இணைக்கப்பட்டுள்ளது என்பதை இங்கே காண்பிக்க விரும்புகிறேன் இது திண்டு சிப் இல் சால்டெர் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் காணலாம் பின்னர் இங்கே இந்த ஒரு வகையான லூப் ஆண்டெனாவை உருவாக்குகிறது அது ஒரு சுழல் போல் தெரிகிறது என்று நீங்கள் சொல்லலாம் இதனை நீங்கள் மல்டி டர்ன் லூப் ஆண்டெனா என்று அழைக்கலாம் நீங்கள் இதை ஸ்பைரல் ஆண்டெனா என்றும் அழைக்கலாம் இப்போது இந்த குறிப்பிட்ட தாமிர பகுதியைப் பாருங்கள் மற்றும் நீங்கள் இங்கே ஒரு திண்டு உள்ளதைப் பார்க்க முடியும் இப்போது இந்த குறிப்பிட்ட விஷயம் இங்கே ஒரு பி எச் உள்ளது மற்றும் ஒரு வரி அடியில் இணைக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் காணலாம் இந்த வரி சப்ஸ்ரேட்டின் மறுபக்கம் உள்ளது பெரும்பாலும் இந்த குறிச்சொற்கள் உண்மையில் மிக மெல்லிய சப்ஸ்ரேட்டில் உருவாக்கப்படும் இது ஒரு நெகிழ்வான பிசிபியாக கூட இருக்கலாம் அதற்கு மேலே இதில் நீங்கள் புனையலாம் பின்னர் இந்த மற்ற முனையம் இங்கே வருகிறது மற்றும் சிப் ஆனது லூப் ஆண்டெனாவின் இந்த இரண்டு வெளியீட்டிலும் இணைக்கப்பட்டுள்ளது இப்போது ஸ்லாட் ஆண்டெனா என்ற மற்றொரு ஆண்டெனாவைப் பற்றி பேசலாம் ஸ்லாட் ஆண்டெனா ஒரு டைபோல் ஆண்டெனாவின் காம்ப்ளிமெண்ட் தவிர வேறு ஒன்றும் இல்லை இது ஒரு பௌ டை டைபோல் ஆண்டெனாவின் வகையை இங்கே காட்டுகிறது பேலன்ஸ் கோடு மூலம் இது ஃபீட் செய்யப்படுகிறது இதனுடைய காம்ப்ளிமெண்ட் என்பது பெரிய க்ரௌண்ட் ப்ளேன் எடுத்து இந்த குறிப்பிட்ட பாணியின் ஸ்லாட்டை வெட்டுங்கள் பின்னர் இது போல் ஃபீட் செய்யுங்கள் இது டைபோல் ஆண்டெனாவின் காம்ப்ளிமெண்ட் ஆண்டெனாவைத் தவிர வேறில்லை டைபோல் ஆண்டெனா மற்றும் ஸ்லாட் ஆண்டெனாவின் உள்ளீட்டு மின்மறுப்புகளுக்கு இடையில் ஒரு உறவு உள்ளது அது இந்த குறிப்பிட்ட வெளிப்பாடால் வழங்கப்படுகிறது இந்த வெளிப்பாடு எவ்வாறு வருகிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் டைபோல் ஆண்டெனாவிற்கு இது காந்தப்புலம் ஆனால் ஒரு ஸ்லாட் ஆண்டெனாவைப் பொறுத்தவரை அது மின்சார புலமாக இருக்கும் என்பதை நாம் அறிவோம் ஈ மற்றும் H புலங்கள் ஒருவருக்கொருவர் தொடர்புடையவை இது ஃப்ரீ ஸ்பேசில் η 120 π காரணிடன் உள்ளது EH 120π 377Ω என்பதை நாம் அறிவோம் ஸ்லாட் ஆண்டெனாவின் உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் இங்கே நாம் ஒரு 5 8 ஜிகாஹெர்ட்ஸில் கேவிடி பேக்டு ஸ்லாட் ஆண்டெனாவை வடிவமைத்துள்ளோம் ஒவ்வொன்றாக விளக்குகிறேன் முதலில் அச்சிடப்பட்ட ஸ்லாட் ஆண்டெனாவைப் பற்றி சிந்திக்கலாம் அது ஒரு உலோக கண்டெக்டரில் வெட்டப்படுகிறது இங்கே இந்த நிறம் உலோகத்தைக் காட்டுகிறது இதன் மேலே ஒரு ஸ்லாட் வெட்டப்பட்டிருப்பதை இங்கே காட்டுகிறது இது நீங்கள் பார்ப்பதைப் போல சப்ஸ்ரேட்டின் ஒரு பக்கத்தில் உள்ளது சப்ஸ்ரேட்டின் மறுபக்கம் மைக்ரோஸ்ட்ரிப் ஃபீட் வரியைப் பயன்படுத்துகிறது இங்கேதான் உள்ளீடு வழங்கப்பட்டுள்ளது மற்றும் ஓபன் சர்க்யூட் இருப்பதை நீங்கள் காணலாம் ஓபன் சர்க்யூட்டில் மின்னோட்டம் குறைந்தபட்சமாக இருக்கும் மைக்ரோஸ்ட்ரிப் வரியிலிருந்து இந்த ஸ்லாட் வரிக்கு அதிகபட்ச இணைப்பு இருப்பதாக எடுத்துக் கொள்வோம் பொதுவாக நாம் இந்த நீளத்தை தோராயமாக λ4 ஆகப் பயன்படுத்துவோம் ஏனென்றால் மின்னோட்டம் இங்கே பூஜ்ஜியமாக இருந்தால் இங்கே மின்னோட்டம் அதிகபட்சமாக இருக்கும் அதிகபட்ச மின்னோட்டத்திற்கு காந்தப்புலம் அதிகபட்சமாக இருக்கும் எனவே ஸ்லாட்டுக்கு அதிகபட்ச இணைப்பு இருக்கும் நாம் ஏன் இந்த கேவிடியின் பின்னால் வைத்திருக்கிறோம் ஏனென்றால் நாம் ஒரு திசை கதிர்வீச்சு வடிவத்தை விரும்பிகிறோம் இந்த குறிப்பிட்ட பகுதியை மட்டுமே நாம் பயன்படுத்தினால் ஸ்லாட் அனைத்து திசைகளிலும் கதிர்வீச்சு செய்யும் இது போன்று ஆனால் ஒரு உலோகக் கேவிடியின் பின்னால் வைப்பதன் மூலம் இப்போது ஸ்லாட் ஒற்றை திசையில் மட்டுமே கதிர்வீச்சு செய்யும் 8 ஜிகாஹெர்ட்ஸில் நீளம் மீண்டும் λ2 ஆக இருக்க வேண்டும் குழி உயரம் λ4 ஆக எடுக்கப்பட்டுள்ளது அதற்கான காரணம் என்னவென்றால் இங்குள்ள எந்தவொரு ஷார்ட் சர்க்யூட்டும் ஓபன் சர்க்யூட் ஆக செயல்படும் எனவே இந்த குறிப்பிட்ட ஆண்டெனாவில் எந்த சுமையும் இந்த உலோகத் தகட்டில் இருக்காது ஸ்லாட்டின் அகலத்தை 4 மி மீ ஆகவும் ஸ்லாட் நீளம் 31 4 மி என எடுத்துள்ளோம் அடுத்த ஸ்லைடில் எஃப்ஃபெக்டிவ் ஸ்லாட் நீளம் என்றால் என்ன என்று நான் உங்களுக்குக் காட்டப் போகிறேன் இப்போது ஆஃப்செட் ஃபீட் ஐப் பயன்படுத்தியுள்ளோம் அதற்கான காரணம் இந்த குறிப்பிட்ட கட்டத்தில் மின்னோட்டம் அதிகபட்சமாக இருக்கும் அதாவது மின்னழுத்தம் 0 க்கு சமமாக இருக்கும் எனவே இந்த கட்டத்தில் நாம் ஃபீட் செய்தால் உண்மையில் மின்மறுப்பு 0 ஆக இருக்கும் மையத்தில் மின்னோட்டம் 0 என்று இருக்கும் மின்னழுத்தம் அதிகபட்சமாக இருக்கும் எனவே உள்ளீடு மின்மறுப்பு மிக அதிகமாக இருக்கும் பூஜ்ஜிய மின்மறுப்புக்கும் மிக உயர்ந்த இடத்திற்கும் இடையில் எங்காவது மின்மறுப்பு 50Ω என்று இருக்கும் அதனை நாம் உண்மையில் கண்டுபிடித்துள்ளோம் முடிவுகளைப் பார்ப்போம் மூன்று வெவ்வேறு ஸ்லாட் நீளங்களின் முடிவுகளை இங்கே காண்பித்தோம் நீங்கள் இங்கே 29 4 31 4 33 4 ஐக் காணலாம் இப்போது ஸ்லாட் நீளம் அதிகரித்து வருவதால் அதன் ரெசொனென்ஸ் அதிர்வெண் 5 91 முதல் 5 59 ஜிகாஹெர்ட்ஸ் வரை குறைகிறது வடிவமைப்பு நீளமான l 31 4 த்திற்கான அலைவரிசை என்ன என்பதைப் பார்ப்போம் VSWR 2 உடன் தொடர்புடைய இந்த குறிப்பிட்ட நீளத்திற்கான பதில் இது என்பதை நாம் காணலாம் பெறப்பட்ட அலைவரிசை 550 மெகா ஹெர்ட்ஸ் ஆகும் தேவையான பேண்ட் ஆன சுமார் 5 8 ஜிகாஹெர்ட்ஸ் இந்த 550 மெகா ஹெர்ட்ஸ் தோராயமாக 9 அலைவரிசையைக் கொண்டிருக்கும் சுருக்கமாக இன்று நாம் டைபோல் ஆண்டெனா பற்றி பேசினோம் நாம் மிகச் சிறிய டைபோல் ஆண்டெனாவுடன் தொடங்கினோம் பின்னர் நாம் λ2 டைபோல் ஆண்டெனாவைப் பற்றி பேசினோம் பின்னர் நாம் இன்ஃபினிட் க்ரௌண்ட் ப்ளேன் மேல் இருக்கும் மோனோபோல் ஆண்டெனாவைப் பற்றி பேசினோம் இன்ஃபினிட் க்ரௌண்ட் ப்ளேன் க்கு மோனோபோலின் நீளம் தோராயமாக λ4 என்று இருக்கும் ஆனால் சிறிய க்ரௌண்ட் ப்ளேன் க்கு மோனோபோல் ஆண்டெனாவின் நீளம் 0 25 λ ஐ விட பெரியதாக இருக்குமாறு எடுக்கக்கொள்ளப்பட்டது க்ரௌண்ட் ப்ளேன் அளவை பொருத்தவரை நான் 0 3 λ முதல் 0 4 λ வரை பரிந்துரைக்கிறேன் பிறகு சிறிய லூப் ஆண்டெனாவைப் பற்றி நாம் பேசினோம் டைபோல் ஆண்டெனாவின் ஈ புலம் லூப் ஆண்டெனாவின் H புலமாகவும் டைபோல் ஆண்டெனாவின் H புலம் லூப் ஆண்டெனாவின் ஈ புலமாகவும் மாறும் என்பதை நான் குறிப்பிட்டேன் பின்னர் ஸ்லாட் ஆண்டெனாவைப் பற்றி பேசினோம் ஸ்லாட் ஆண்டெனா என்பது டைபோல் ஆண்டெனாவின் காம்ப்ளிமெண்ட் ஆகும் மீண்டும் டைபோல் ஆண்டெனாவின் ஈ புலம் ஸ்லாட் ஆண்டெனாவின் H புலமாகவும் டைபோல் ஆண்டெனாவின் H புலம் ஸ்லாட் ஆண்டெனாவின் ஈ புலமாகவும் மாறும் பின்னர் நாம் ஒரு கேவிடி பேக்டு ஸ்லாட் ஆண்டெனா பற்றி பேசினோம் ஸ்லாட் ஆண்டெனா எல்லா திசையிலும் கதிர்வீச்சாகிறது எனவே நாம் ஒரு குழியை ஒரு பக்கத்தில் வைத்திருந்தோம் இதனால் ஸ்லாட் ஆண்டெனாவின் கதிர்வீச்சு ஒருதலைப்பட்சமாக மாறும் அடுத்த சொற்பொழிவில் ஆண்டெனாக்களின் ஆதாயத்தை அதிகரிக்க நேரியல் மற்றும் பிளானர் அரே கள் பற்றிப் பேசுவோம்